எனவே வளைவு அடிப்படையிலான நேர்கோட்டை தோராயமாக மதிப்பிடும்போது நாம் உண்மையில் என்ன செய்கிறோம் அதைப் பார்ப்போம் எனவே பொதுவாக இந்த சர்க்யூட்க்கான சமன்பாடுகள் R f மற்றும் டையோடின் குறிப்பிட்ட வழக்கில் VD இன் இந்த f ஆனது IS ஆகும் இப்போது நான் கணக்கிடும் முதல் தீர்வு அல்லது ஆபரேட்டிங் பாய்ண்ட் VS ஆனது VS0 க்கு சமம் என்று சொல்கிறேன் எனவே VS ஆனது VS0 இன் சில மதிப்புக்கு சமமாக இருக்கும் போது இந்த நீல நிற ஸ்டப் இங்கே கணக்கிடப்பட்டது அது என்னவாக இருந்தாலும் பரவாயில்லை அடிப்படையில் நான் கணக்கிட்ட முதல் விஷயம் இதுதான் எனவே இது VS0 மற்றும் இது VS0R இது ஆபரேட்டிங் பாய்ண்ட் தீர்வு அல்லது அசல் தீர்வு நான் அந்த மதிப்புகளை VD0 மற்றும் ID0 என அழைக்கிறேன் எனவே VD0 மற்றும் ID0 ஆகியவை டையோடின் ஆபரேட்டிங் பாய்ண்ட் ஆகும் மேலும் இது நான் லீனியர் அனாலிசிஸ் மூலம் பெறப்பட வேண்டும் இது பொதுவாக நியூமெரிக்கல் ஆக இருக்கும் மற்றும் ஆபரேட்டிங் பாய்ண்ட்டில் டையோடு வோல்ட்டேஜ் ஆனது VD0 என்று சொல்கிறேன் நான் இப்படிக் குறிப்பிட்டேன் மற்றும் டையோடு கரண்ட் ID0 ஆகும் IS ஆனது 10 15 A ஆகவும் VS ஆனது 5 7 V ஆகவும் R ஆனது 5 KΩ ஆகவும் இருக்கும் ஒரு உதாரணத்தை நாங்கள் முன்பே எடுத்தோம் அதனால் VD0 ஆனது 0 716 V ஆகவும் ID0 தோராயமாக 1mA ஆகவும் கிடைத்தது இது நியூமெரிக்கல் அனாலிசிஸ்ஸிலிருந்து எனக்குக் கிடைத்தது அதுதான் ஆபரேட்டிங் பாய்ண்ட் இப்போது நம்மிடம் VS இன் வேறு மதிப்பு உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் மேலும் VS இன் புதிய மதிப்பை VS0 பிளஸ் சில சிறிய எழுத்துக்கள் VS ஆகக் குறிப்பிடுவேன் எனவே புதிய VS ஆனது பழைய மதிப்பு பிளஸ் ஒரு இன்க்ரிமென்ட் சிற்றெழுத்து vS நான் இதை எப்போதும் செய்ய முடியும் அதாவது VS இன் அசல் மதிப்பு 5 7 V ஆகும் VS ஆனது 6 7 V ஆக மாறினால் அது 5 7 V க்கு மேல் ஒரு V இன்க்ரிமென்ட் என்று கூறுவேன் எந்த VS க்கும் என்னால் இதைச் செய்ய முடியும் இதேபோல் இந்த சர்க்யூட்டில் உள்ள ஒவ்வொரு அளவையும் நான் பிரதிநிதித்துவப்படுத்துகிறேன் இது ஆக்சுவல் டையோடு வோல்ட்டேஜ் ஆன அசல் டையோடு வோல்ட்டேஜ் ஆனது ஆபரேட்டிங் பாய்ண்ட் டையோடு வோல்ட்டேஜ் பிளஸ் டையோடு வோல்ட்டேஜ்ஜில் இன்க்ரிமென்ட் மற்றும் பல எனவே அனைத்து அளவுகளும் அசல் மதிப்பாகக் குறிப்பிடப்படுகின்றன இது நிச்சயமாக இது ஆபரேட்டிங் பாய்ண்ட் பிளஸ் ஆபரேட்டிங் பாய்ண்ட்டின் இன்க்ரிமென்ட் என்று அழைக்கப்படுகிறது எனவே இப்போது இந்த வரையறையின் அடிப்படையில் எனது சமன்பாடுகளை எழுத முடியும் எனவே என்னிடம் R IS இருந்தது ஆபரேட்டிங் பாய்ண்ட் நிச்சயமாக சமன்பாட்டை திருப்திப்படுத்துகிறது எனவே R IS மேலும் புதிய மதிப்பு VS0 vS என்பதைத் திருப்திப்படுத்துகிறது நான் இந்த VS புதிய மதிப்பை VS0 பிளஸ் இன்க்ரிமென்ட் R IS eVd0VdVt 1 என எழுதுகிறேன் இப்போது நான் அதை டையோடுக்கு மட்டுமல்ல பொதுவான சொற்களிலும் எழுதுகிறேன் எனவே இது பொதுவாக VD இன் சில செயல்பாடாக இருக்கும் மேலும் இது VD0 ஆபரேட்டிங் பாய்ண்ட் இன் செயல்பாடாக இருக்கும எனவே இது பொதுவான சமன்பாடு மூன்றாவது வழக்கில் நான் பொது வழக்கை ஆபரேட்டிங் பாய்ண்ட் பிளஸ் ஒரு இன்க்ரிமென்ட் என குறிப்பிடுகிறேன் எனவே என்னிடம் fVD0 vD உள்ளது இப்போது நான் என்ன செய்கிறேன் என்பது டெய்லர் தொடரில் ஆபரேட்டிங் பாய்ண்ட்டைப் பற்றி விரிவுபடுத்துகிறது இது ஆபரேட்டிங் பாய்ண்ட்டின் முக்கியத்துவம் நான் சில ஆபரேட்டிங் பாய்ண்ட்டைத் தேர்வு செய்கிறேன் அது அசல் வழக்காகும் அதற்காக நான் நான் லீனியர் தீர்வை சரியாகக் கணக்கிடுகிறேன் அந்த ஆபரேட்டிங் பாய்ண்ட்க்கு மேல் டெய்லர் தொடரில் புதிய வழக்கை விரிவுபடுத்துகிறேன் மேலும் நான் பெறுவது என்ன என்றால் நான் செயல்பாட்டைப் பெறுவேன் அது ஆபரேட்டிங் பாய்ண்ட் பிளஸ் ஆபரேட்டிங் பாய்ண்ட்டில் கணக்கிடப்பட்ட முதல் வழித்தோன்றல் டைம்ஸ் இந்த இன்க்ரிமென்ட் VD பிளஸ் ஹையர் ஆர்டர் டெர்ம்ஸ்களைப் பெறுவேன் ஏனெனில் நான் இதைப் புறக்கணிக்கப் போகிறேன் நான் அவற்றைச் சேர்க்கவில்லை இப்போது இதன் அர்த்தம் என்ன நாம் இதை ஏற்கனவே கிராஃப்பிக்கல் தீர்வில் பார்த்துள்ளோம் எனவே இது ஆபரேட்டிங் பாய்ண்ட் VD0 என்று சொல்லலாம் எனவே இங்கே முதல் சொல் f இந்த பகுதியைத் தவிர வேறில்லை இது f இரண்டாவது சொல் என்பது VD இல் ஒரு நேர்கோட்டு சார்ந்து அல்லது VD0 க்கு மேல் இன்க்ரிமென்ட் என்று பொருள்படும் எனவே இந்த நேர்கோட்டுடன் தொடர்புடையது அதாவது இந்த சொற்களின் கூட்டுத்தொகை இந்த நேர்கோட்டுடன் ஒத்துப்போகிறது பின்னர் நீங்கள் ஹையர் ஆர்டர் டெர்ம்ஸ்களைச் சேர்க்கலாம் அடுத்தது பரவளையமாகவும் அடுத்தது கனசதுரமாகவும் இருக்கும் நீங்கள் அனைத்தையும் சேர்த்தால் நீங்கள் சரியான நான் லீனியர் தன்மையைப் பெறுவீர்கள் ஆனால் நாம் இங்கே நிறுத்தி நேர்கோட்டைப் பயன்படுத்துவோம் நீங்கள் ஆபரேட்டிங் பாய்ண்ட்டில் இருந்து அதிக தூரம் செல்லவில்லை என்றால் நான் முன்பு சொன்னது என்னவென்றால் நீங்கள் நேர்கோட்டின் தோராயத்தைப் பயன்படுத்தலாம் மேலும் நேர்கோடு ஆனது ஆபரேட்டிங் பாய்ண்ட்டில் உள்ள வளைவின் டேன்ஜெண்ட் ஆகும் இதைத்தான் நான் சொன்னேன் நான் டெய்லர் தொடரில் உள்ள நான் லீனியர் தன்மையை ஆபரேட்டிங் பாய்ண்ட்க்கு மேல் விரிவுபடுத்துகிறேன் மேலும் செகண்ட் ஆர்டர் மற்றும் செகண்ட் ஆர்டர் டெர்ம்ஸ்களை விட உயர்ந்த அனைத்து ஹையர் ஆர்டர் டெர்ம்ஸ்களையும் புறக்கணிக்கிறேன் டெய்லர் தொடர் விரிவாக்கமானது வலது f ஆக உள்ளது இது f பிளஸ் இன்க்ரிமென்ட் இது f f f2 2 ஆக இருக்கும் நிச்சயமாக அனைத்தும் f மற்றும் பல கணக்கிடப்படுகிறது இப்போது இந்தச் சொற்கள் முதல் நிலையுடன் ஒப்பிடும்போது VD இன் மதிப்பு குறைவதால் ஹையர் ஆர்டர் டெர்ம்ஸ் மிக வேகமாகக் குறைவதைக் காணலாம் எனவே சிறிய எழுத்து v d இன் போதுமான சிறிய மதிப்பை நீங்கள் எப்போதும் காணலாம் நீங்கள் சீரான தொடர்ச்சியான செயல்பாடு பெறும் வரை இந்த இன்க்ரிமென்ட் ஆனது புறக்கணிக்கத்தக்கது எனவே இந்த தோராயமானது எப்போதும் செல்லுபடியாகும் ஒரே விஷயம் என்னவென்றால் அது செல்லுபடியாகும் VD வரம்பை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் அவ்வளவுதான் இப்போது நான் இவற்றைப் புறக்கணித்தால் என்ன அர்த்தம் நான் இந்த f மற்றும் முதல் வரிசையை சார்ந்து இருக்கும் இந்த சிறிய எழுத்து vd அல்லது இன்க்ரிமென்ட் vd ஐ விட்டுவிடுவேன் பிறகு நான் செய்வது என்னவென்றால் இந்த வழக்கில் இருந்து ஆபரேட்டிங் பாய்ண்ட்டைக் கழிக்கிறேன் அதாவது நான் இந்த சமன்பாட்டையும் அந்த சமன்பாட்டையும் எடுத்து கழிக்கிறேன் ஆபரேட்டிங் பாய்ண்ட் டைம்ஸ் VD இல் கணக்கிடப்படும் f ப்ரைமுக்கு சமமாக இருக்கும் R ஐப் பெறுவோம் என்பதை எளிதாகச் சரிபார்க்க எனக்கு என்ன கிடைக்கும் இப்போது இதன் முக்கியத்துவம் என்ன இது இன்கிரிமென்ட் VD இல் லீனியர் ஆகும் இப்போது இந்த கான்ஸ்டன்ட் உள்ளது அது ஆபரேட்டிங் பாய்ண்ட்டைச் சார்ந்துள்ளது ஆனால் இந்தச் சமன்பாட்டைப் பொறுத்த வரையில் அது கான்ஸ்டன்ட் மட்டுமே VD என்பது வேறியபிள் மற்றும் இந்த சமன்பாடு VD இல் லீனியர் ஆகும் அதனால் நான் லீனியர் சமன்பாடுகளை விட இது தீர்க்க மிகவும் எளிதானது என்று அர்த்தம் எனவே VS இன் மாற்றப்பட்ட மதிப்புக்கு நாம் மீண்டும் நான் லீனியர் சமன்பாட்டைத் தீர்க்க வேண்டும் இப்போது நாம் அதைச் செய்யவில்லை ஒரு லீனியர் சமன்பாட்டைப் பயன்படுத்தி தோராயமான தீர்வைக் காண்கிறோம் இப்போது அது ஒரு சிறந்த எளிமைப்படுத்தல் ஆகும் மேலும் லீனியர் சமன்பாடுகளைக் கையாளுவதற்கு நிறைய நல்ல நுட்பங்கள் இருப்பதால் இன்கிரிமென்ட் அளவுகளைப் பொறுத்த வரையில் அவை அனைத்தையும் நாம் பயன்படுத்தலாம் எனவே இது பெரிய எளிமைப்படுத்தல் எனவே சுருக்கமாக ஆபரேட்டிங் பாய்ண்ட்க்கான நான் லீனியர் சமன்பாட்டிலிருந்து தீர்வாக இருக்கும் சரியான தீர்வை முதலில் கணக்கிடுவோம் மேலும் நியூமெரிக்கல் ரீதியாகவோ அல்லது கிராஃப்பிக்கல் ஆகவோ செய்வோம் பின்னர் அதை எவ்வாறு கையால் செய்வது என்று பார்ப்போம் பின்னர் இன்புட்டின் வேறு எந்த மதிப்பிற்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட இன்புட்கள் இருக்கலாம் அது ஒரு பொருட்டல்ல இன்புட்கள் மற்றும் இன்டெர்னல் வேறியபிள் ஆகிய இரண்டிலும் உள்ள ஒவ்வொரு அளவையும் அசல் ஆபரேட்டிங் பாய்ண்ட் வழக்குகள் பிளஸ் இன்கிரிமென்ட்களாக வெளிப்படுத்துகிறீர்கள் பின்னர் நீங்கள் எங்கு நான் லீனியாரிட்டி உள்ளதோ அங்கு நீங்கள் டெய்லர் தொடரில் ஆபரேட்டிங் பாய்ண்ட்டைப் பற்றி விரிவுபடுத்தி இரண்டாம் மற்றும் ஹையர் ஆர்டர் டெர்ம்ஸ்களான ஹையர் ஆர்டர் டெர்ம்ஸ்களைப் புறக்கணிக்க முடியும் என்பதைக் கண்டறிந்தால் இன்கிரிமென்ட்கள் தொடர்பான லீனியர் சமன்பாடு உங்களிடம் இருக்கும் எனவே இப்போது நீங்கள் லீனியர் சர்க்யூட் அனாலிசிஸ் ஐப் பற்றி உங்களுக்குத் தெரிந்த அனைத்தையும் பேஸிக் எலக்ட்ரிகல் சர்க்யூட்ஸ் அல்லது அதற்குச் சமமான சில பாடங்களில் நீங்கள் கற்றுக்கொண்ட அனைத்தையும் பயன்படுத்தி நான் லீனியர் சர்க்யூட்களையும் தோராயமான முறையில் அனாலிசிஸ் செய்யலாம்